தொடர்புடைய கொள்கை அறிமுகம் நாம் இதுவரை என்ன செய்தோம் நாம் என்ன செய்தோம் என்பது குவாண்டம் அமைப்புகளின் ஆற்றல் அளவைக் கணக்கிடும் பழைய குவாண்டம் கோட்பாடு மற்றும் குவாண்டம் அமைப்புகள் என்று நான் கூறும்போது குறிப்பாக சிறிய நுண்ணிய அமைப்புகள் என்று நான் சொல்கிறேன் நான் செய்தது துகள் ஒரு பெட்டியில் மேலும் நான் ஹார்மோனிக் ஆஸிலேட்டரும் செய்தேன் நான் ஒரு அணுவையும் செய்தேன் நாம் இங்கே பயன்படுத்தியிருப்பது குவாண்டம் நிபந்தனைகள் என்று அழைக்கப்படும் ஒரு விஷயம் இது ஒரு காலகட்டத்தில் pdqல் வரையறுக்கப்பட்டுள்ள செயல் நான் பொதுவான ஆயஅச்சு n hக்கு dq ஐப் பயன்படுத்துகிறேன் அது உங்களுக்கு ஆற்றல்கள் அல்லது ஆற்றல் வேறுபாடுகளைக் கொடுத்தது எனவே மேலும் 2 நிலைகளுக்கு இடையிலான ஆற்றல் வேறுபாட்டை நீங்கள் அறிந்தவுடன் இது 2 நிலைகளுக்கு இடையிலான ஆற்றல்களையும் மற்றும் ஆற்றல் வேறுபாடுகளையும் அனுமதிக்கிறது எனவே இரண்டு நிலைகள் m மற்றும் n என வைத்துக்கொள்வோம் m ஐ n ஐ விட பெரியது என்று சொல்லலாம் பின்னர் hmn எனவே கதிர்வீச்சின் அதிர்வெண்களை நாம் கணக்கிட முடியும் நாம் செய்த மற்றொரு விஷயம் இந்த கதிர்வீச்சின் தீவிரங்களைக் கண்டறிந்தது நம்மிடம் செய்முறை இல்லை கோட்பாடு இல்லை இதுவரை நம்மிடம் உள்ள ஒரே விஷயம் இந்த E m அலைகளின் மூலத்தை நன்கு புரிந்து கொள்ளும் மேக்ஸ்வெல்லின் கோட்பாட்டிற்கு Maxwell's theory முரணானது ஐன்ஸ்டீனின் a மற்றும் b குணகம் பற்றிய கோட்பாடு மட்டுமே நம்மிடம் உள்ளது எனவே குவாண்டம் கோட்பாட்டில் உள்ள பொருள் கதிர்வீச்சு இடைவினைக்கான ஒரே கோட்பாடு ஐன்ஸ்டீனின் தூண்டப்பட்ட மற்றும் தன்னிச்சையான உமிழ்வுக் கோட்பாடு ஆகும் இதில் உண்மையில் நமக்குத் தெரிந்ததெல்லாம் a குணகம் இருக்கிறது மற்றும் b குணகம் உள்ளது இருப்பினும் அதை எவ்வாறு கணக்கிடுவது என்று நமக்குத் தெரியவில்லை எனவே இதுவரை உருவாக்கப்பட்ட கோட்பாடு நிறைய தகவல்களைக் கொடுத்தாலும் இதுவரை நாம் கற்றுக்கொண்டவை அனைத்தும் இது உங்களுக்கு அணு கட்டமைப்பைத் தருகிறது இது உங்களுக்கு கால அட்டவணையை அளிக்கிறது இது ஸ்பெக்ட்ரத்தை ஓரளவு விளக்குகிறது ஏனெனில் இது உங்களுக்கு நிலையை மட்டுமே தருகிறது சரியா மற்றும் பல விஷயங்களை தந்தாலும் கோட்பாடு முழுமையடையவில்லை இருப்பினும் கோட்பாடு முழுமையானதாக இல்லை எனவே எங்களுக்கு உண்மையில் தெரியாது செறிவுகளை எவ்வாறு கணக்கிடுவது உள்ளே உள்ள கட்டமைப்பு என்ன குவாண்டம் கட்டமைப்பு என்ன மற்றும் அனைத்தையும் புரிந்து கொள்ள ஒருவர் மற்ற கோட்பாடுகளுடன் நன்கு அறியப்பட்ட குறிப்பாக கிளாசிக்கல் கோட்பாடுகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் மற்றும் அங்குதான் தொடர்புக் கொள்கை வந்தது எனவே இன்று நாம் விவாதிக்கப் போவது குவாண்டம் நிலையில் என்ன நடக்கிறது என்பதையும் குவாண்டம் கோட்பாடு கிளாசிக்கல் கோட்பாட்டிற்கும் அது உதவிய விதத்திற்கும் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதற்கான தொடர்புடையக் கொள்கையாகும் இது மிகவும் முக்கியமான கொள்கையாகும் ஏனெனில் அது உதவும் வழி கிளாசிக்கல் முடிவுகளை நாங்கள் அறிந்ததும் குவாண்டம் கோட்பாடு கிளாசிக்கல் முடிவை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதும் ஒருவர் பின்வாங்குவதை வரிசைப்படுத்தி அங்கு என்ன நடக்கும் என்று குவாண்டம் ஆட்சிக்கு விரிவுபடுத்த முடியும் எனவே இது ஒரு மிக முக்கியமான கொள்கையாகும் நான் இந்த விரிவுரையையும் அடுத்த சொற்பொழிவையும் இதைப் பற்றி விவாதிக்கப் போகிறேன் மேலும் கிளாசிக்கல் கோட்பாட்டின் கட்டமைப்பை ஒருவர் எவ்வாறு பார்க்க முடியும் என்பதையும் அந்த யூகத்திலிருந்து குவாண்டம் கோட்பாட்டில் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் பார்க்கிறேன் எனவே கடிதக் கோட்பாட்டைப் புரிந்துகொள்வதற்கு ஒரு உற்றுநோக்கலிருந்து ஆரம்பிக்கலாம் குவாண்டம் எண்கள் பெரிதாகும்போது இந்த உற்றுநோக்கல் இருக்கப்போகிறது வெளியேற்றப்படும் கதிர்வீச்சின் அதிர்வெண் கிளாசிக்கல் கதிர்வீச்சு அதிர்வெண்ணைப் போலவே மாறும் மேலும் கிளாசிக்கல் கதிர்வீச்சு அதிர்வெண் ஒரு அலைவுறும் மின்னூட்டம் என்ற கால இடைவெளியின் இயக்கத்தை நான் பயன்படுத்துகிறேன் கால இயக்கத்தின் அதிர்வெண்ணைப் போன்றது ஏனெனில் ஊசலாட்டம் என்பது ஒரு எளிய சீரிசை அலைவு என்று அர்த்தமல்ல இது எந்த கால இயக்கம் அல்லது அதன் மடங்குகளாக இருக்கலாம் கிளாசிக்கல் முடிவைப் பற்றி எழுதப்பட்டவை கிளாசிக்கல் கோட்பாட்டிலிருந்து அறியப்படுகின்றன எனவே இது நன்கு அறியப்பட்டதோடு குவாண்டம் எண்கள் பெரிதாகும்போது குவாண்டம் செயல்முறையின் காரணமாக வெளிப்படும் கதிர்வீச்சின் அதிர்வெண் ஒரு எலக்ட்ரானை ஒரு மட்டத்திலிருந்து மற்றொன்றுக்குத் தாவுவதன் மூலம் கிளாசிக்கல் இயக்கத்தின் அதிர்வெண்ணைப் போலவே மாறுகிறது நான் அதைப் பார்ப்போம் எனவே நான் ஒரு பெட்டியில் உள்ள துகள் உதாரணத்தை எடுத்துக்கொள்வேன் வெளிப்படையாக இது ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட துகள் என்று நாம் கருதப் போகிறோம் ஏனெனில் முடுக்கிவிடும்போது மின்னூட்டம் செய்யப்பட்ட துகள்கள் மட்டுமே கதிர்வீச்சை வெளியிடும் எனவே அது புள்ளிக்கு அருகில் உள்ளது ஆனால் நீளம் L இன் பெட்டியில் உள்ள துகள் En ஆற்றல் அளவுகளை h2n22mL2 க்கு சமமாக கொண்டுள்ளது அதுதான் ஆற்றல் இப்போது இந்த துகள் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு தாவும்போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே நான் இந்த துகளை ஒரு பெட்டியில் மேல் மட்டம் nல் எடுத்துக்கொள்கிறேன் கீழ் மட்டம் கீழ் நிலை என்பது n τ அவை இரண்டும் முழு எண்கள் மற்றும் இந்த தாவல் நடைபெறும் போது கதிர்வீச்சு வெளிவருகிறது மற்றும் போரின் கோட்பாட்டில் Bohr's theory இருந்து இந்த அதிர்வெண் அது nவது மட்டத்திலிருந்து n τ வது நிலைக்கு தாவும் போது இந்த நிலை En En τh க்குச்செல்லும் என்று எனக்குத் தெரியும் இது h28mL21hn2 n τ2 ஆக இருக்கும் ஒரு திருத்தம் ஆற்றல் n2h28mL2 ஐக் கொண்டுள்ளது எனவே முந்தைய ஸ்லைடு நான் 2mL2 இல் இருந்தேன் எனவே நாம் தொடரலாம் பின்னர் nn τh28mL21h2nτ 2 சரி இந்த h ஒரு hs உடன் ரத்துசெய்கிறது மற்றும் எனக்கு h8mL22nτ 2 கிடைக்கிறது இப்போது n →∞ இன் வரம்பை எடுத்துக்கொள்வோம் அது n மிகப் பெரியது மற்றும் ஆனது n ஐ விட மிக மிக மிகக் குறைவு எனவே மாற்றம் என்பது n வது மட்டத்திலிருந்து n 1 n 2 மற்றும் பலவற்றிற்கு மாறுவதைக் குறிக்கிறது சரி பின்னர் எனக்கு nn τh8mL22nτ உள்ளது ஏனென்றால் நான் 2 ஐ புறக்கணிக்க முடியும் வெளியே வரும் இது இந்த 2 ஐ ரத்துசெய்கிறது இது உங்களுக்கு nh4ml2τ ஐ தருகிறது இப்போது nh4ml2 என்பது கிளாசிக்கலில் கால இடைவெளியில் இயக்கத்தின் அதிர்வெண் என்பதை நான் காட்டப் போகிறேன் எனவே n →∞ என்ற வரம்பில் வெளிவரும் கதிர்வீச்சு என்பது classicalக்கு சமம் எனவே கதிர்வீச்சு அதிர்வெண் classical ஐ அல்லது அதன் ஹையர் ஹார்மோனிக்ஸ் ஐ கொண்டிருக்கும் இது உண்மை என்பதை இப்போது பார்ப்போம் எனவே ஒரு பெட்டியில் உள்ள இந்த துகளுக்கு En என்பது h2n28mL2 ஆக இருக்கும் இது முற்றிலும் இயக்க ஆற்றல் 12mv2 ஆகும் மேலும் இந்த 2 ஐ ரத்துசெய்தால் அது எனக்கு 4 ஐ தருகிறது எனவே எனக்கு v2h2n24mL2 அல்லது vகிடைக்கிறது 1 முழுமையான இயக்கத்திற்கான காலம் அது வலதுபுறம் சென்று மற்றும் 0 இக்கு திரும்பி வருகிறது மற்றும் எனவே L எனவே ஒரு காலத்திற்கான தூரம் 2 L வேகம் என்பது hn2mL அதிர்வெண் ஆனது 1T ஆக இருக்கும் இது v2L ஐத் தவிர வேறில்லை இது எனக்கு T2Lv ஐத் தருகிறது எனவே இது v2L ஆகும் இது hn4mL2 ஆக வெளிவருகிறது இது ஒரு கிளாசிக்கல் அதிர்வெண் எனவே முன்பு என்ன நடந்தது என்று அதைப் பார்த்தால் கிளாசிக்கல் அதிர்வெண் கிளாசிக்கல் என்பது hn4mL2 என்றும் நான் சொல்ல முடியும் எனவே குவாண்டம் இயந்திரத்தனமாக உமிழப்படும் அதிர்வெண் classical ஐத் தவிர வேறில்லை எனவே இந்த பெரிய n வரம்பில் குவாண்டம் அமைப்பு கதிர்வீசும் போது இது கிளாசிக்கல் அதிர்வெண் அல்லது அதன் ஹார்மோனிக்ஸ் ஐ கதிர்வீச்சு செய்வது போல இந்த முடிவை நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் நான் ஃபோரியர் தொடரின் மூலம் சிறிது நேரம் கழித்து எனது கருத்தைத் தெரிவிப்பேன் நான் மற்றொரு பிரபலமான எடுத்துக்காட்டாக ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு ஒரு ஹைட்ரஜன் அணு என வழங்கப்படும் ஒன்றை தருகிறேன் n வது மட்டத்தின் ஆற்றல் mz2e432202h2n2 என வழங்கப்படுகிறது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றல் உள்ளது மற்றும் நான் Z ஐ எடுத்துக்கொள்கிறேன் எனவே இந்த ஹைட்ரஜனை Z e என்ற நியூக்ளியர் சார்ஜ் உடைய அணுவைப் போன்றது என்று அழைக்கிறேன் எனவே ஒரு ஹைட்ரஜன் அணுவில் n முதல் n τ வரை மாற்றம் நிகழும்போது கதிர்வீச்சு ஆற்றல் h ஆனது En En τ ஆக வெளிவருகிறது இது mZ2e432202h21n τ2 1n2 ஆக இருக்கும் அங்கு m என்பது எதிர் மின்னணுவின் நிறை இப்போது நான் n ஆனது முடிவிலிக்கு செல்லும் எல்லைக்குட்பட்ட வரம்பை எடுத்துக்கொள்வேன் மேலும் tau என்பது n ஐ விட மிக மிக மிகக் குறைவானது பின்னர் h என்பது mZ2e432202h2n2τn4 ஆக வெளிவருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே h என்பது mZ2e432202h21n32τ ஆக வெளிவருகிறது இது mZ2e416202h21n3ஆகும் எனவே இதை நான் மீண்டும் classicalh என்று கூறுகிறேன் எனவே அது n1 இலிருந்து n τ க்கு மாற்றும் போது அது classicalஐ தவிர வேறில்லை இது ஒரு nu கிளாசிக்கல் என்பதைக் காண்பிப்பதற்கான ஒரு பயிற்சியாக இதை விட்டுவிடுகிறேன் நீங்கள் இதை தொடர்கிறீர்கள் என்றால் En என்பது mZ2e432202h2n2 ஆக வழங்கப்படுகிறது மேலும் இது 12mv2 க்கு சமம் இதன் மூலம் எலக்ட்ரானின் இந்த nth சுற்றுப்பாதையின் வேகம் என்ன என்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் vn கிடைத்தவுடன் vn ஐக் காணலாம் மேலும் Bohr நிபந்தனை mvrnh2π ஐ உங்களுக்குத் தெரியும் எனவே rn ஐக் கண்டுபிடிக்க முடியும் என்பதையும் vnrn2π என்பது உங்களுக்கு classicalஐ தருகிறது என்பதையும் இது குறிக்கிறது எனவே அதுதான் வரும் எனவே இந்த 2 எடுத்துக்காட்டுகளின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் n வது மட்டத்திலிருந்து n τ க்கு ஒரு மாற்றம் இருந்தால் ஒரு முழு எண்ணாகவும் இருந்தால் பெரிய n இன் வரம்பில் சரி உமிழப்படும் உமிழ்வு என்பது classicalலின் ஹார்மோனி இக்கு சமம் எனவே இந்த உற்றுநோக்கல் இந்த உற்றுநோக்கல் ஆனது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்லது அதற்கு ஆழமான ஒன்றாக இருக்கிறதா எனவே இந்த கேள்வியை எழுப்புகிறேன் கேள்வி என்பது 2 அமைப்புகள் மூலமாக மட்டுமே தற்செயலானதா அல்லது பொதுவாக இது உண்மையா என்பது கேள்வி மற்றும் பதில் இது பொதுவாக உண்மை மற்றும் இது கிளாசிக்கல் கோட்பாட்டிலிருந்து வந்தது இது நான் 2 அமைப்புகளை கருத்தில் கொண்டுள்ளேன் என்று உங்களுக்குத் தெரிந்த ஒரு அமைப்பு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் என்று கூறுகிறது இங்கே நான் ஒரு பெட்டியில் உள்ள துகள் அமைப்பைக் கருத்தில் கொண்டுள்ளேன் எலக்ட்ரான் ஒரு வட்டத்தில் சுற்றும் ஒரு அணுவைக் கருத்தில் கொண்டுள்ளேன் ஒரு ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் அமைப்பையும் நான் கருத்தில் கொள்வேன் நான் உங்களுக்கு காண்பிப்பது என்னவென்றால் இந்த அமைப்புகளில் அதிர்வெண் ஊசலாட்டம் என்பது ∂E∂A ஆக இருக்கும் அங்கு E என்பது ஆற்றல் மற்றும் A என்பது ஒரு செயல் நான் அதை சற்று விரிவாகக் கூறுகிறேன் எனவே நான் அதை எடுத்துக்காட்டுகள் மூலம் மட்டுமே காண்பிப்பேன் என்று கூறுகிறேன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பற்றி இன்னும் கூடுதலான புரிதல் தேவைப்படுகிறது இது இந்த நேரத்தில் இந்த பாடத்திட்டத்திற்கு சற்று அப்பாற்பட்டது நான் ஆற்றல் E மற்றும் செயல் A உடன் ஒரு அமைப்பை எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டுகளின் மூலம் மட்டுமே செய்வேன் இவை என்ன என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக இது ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் செயலில் நகரும் ஒரு துகள் இந்த துகள் ஒரு பெட்டியில் உள்ள pdx மூலம் வழங்கப்படுகிறது மீண்டும் நடவடிக்கை ∫pdx ஆல் வழங்கப்படும் மேலும் இந்த துகள் ஒரு வட்டத்தில் சுற்றி வருவதால் கோண உந்தம் dϕ ஆல் செயல் நினைவூட்டபடுகிறது முந்தைய சில சொற்பொழிவுகள் மற்றும் செயலிலிருந்து நீங்கள் இப்போது நினைவு கூர்ந்தால் ஒரு மாறிலி என்பது இந்த சுற்றுப்பாதையில் கொடுக்கப்பட்ட ஒரு எண் மற்றும் E இந்த சுற்றுப்பாதையின் ஆற்றலை இந்த செயலின் செயல்பாடாகவும் அமைப்பின் வேறு சில அளவுருக்களாகவும் எழுதலாம் வெளிப்படையாக நான் செயல் மதிப்பை மாற்றினால் நான் சுற்றுப்பாதையை மாற்றுவேன் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஆற்றலும் மாறப்போகிறது மேலும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் அந்த சுற்றுப்பாதையின் கிளாசிக்கலின் அதிர்வெண் இருக்கப் போகிறது